நிலையான மின்னோட்டத்தில் டிரான்சிஸ்டரை சார்புபடுத்தும் திட்டத்தை நாம் ஆய்வு செய்துள்ளோம் அங்கு வடிகால் மின்னோட்ட வேறுபாட்டை உணர்ந்து அதை வாயிலுக்கு மீண்டும் ஊட்டுகிறோம் இப்போது மூலத்தில் தற்போதைய வேறுபாட்டை உணர்ந்து அதை மூலத்திற்குத் திருப்பி அளிக்கும் ஒரு மாற்றீட்டைப் படிப்போம் பின்னர் டிரான்சிஸ்டரைக் கருத்தில் கொள்வோம் தற்போதைய மூலத்தை இங்கே கீழே வைக்கிறேன் ஏனெனில் மூலத்தை உணர நான் அதை மூலத்துடன் இணைக்க வேண்டும் அது மிகவும் வசதியானது MOS டிரான்சிஸ்டரில் உள்ள தற்போதைய ID கர்ரன்ட் மூலத்திற்கு பாய்கிறது இந்த பகுதியில் உள்ள உணர்வு நாம் மூலத்தில் உணரும் வடிகால் மற்றும் மூலத்திற்கு பீட்பாக் பயன்படுத்தவில்லை வடிகால் சில நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்படலாம் இது விநியோக மின்னழுத்த VDD உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று கருதுகிறேன் பின்னர் சர்க்யூட்டைப் பயன்படுத்தும் போது அதை மாற்ற வேண்டியிருக்கும் ஆனால் இப்போதைக்கு நான் சார்பு பற்றி நினைவில்கொள்கிறேன் மற்றும் விநியோக மின்னழுத்த VDD உடன் இணைக்கிறேன் மேலும் நாம் மூலத்திற்கு கருத்துக்களைப் பயன்படுத்துவதால் கேட் ஒரு நிலையான மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை VG0 என்று அழைக்கலாம் எனவே இப்போது முதலில் என்ன நடக்க வேண்டும் என்று பார்ப்போம் அதாவது ID என்பது I0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த மின்னழுத்தத்தை மூல மின்னழுத்தம் Vs என அழைக்கிறேன் இதற்கும் சிக்னல் மூல மின்னழுத்தத்திற்கும் இடையே தயவுசெய்து குழப்பமடைய வேண்டாம் இந்த விஷயத்தில் நம்மிடம் சிக்னல் ஆதாரம் இல்லை எனவே குழப்பம் இருக்கக்கூடாது ஆனால் உங்களிடம் இரண்டும் இருக்கும்போதும் குழப்பமடைய வேண்டாம் நம்மிடம் இந்த Vs உள்ளது பின்னர் ID என்பது I0 ஐ விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம் நாம் I0 க்கு சமமாக இருக்க விரும்புகிறோம் எனவே ஐடியின் மதிப்பைக் குறைக்க வேண்டும் எனவே என்ன நடக்க வேண்டும் தயவு செய்து அதை நியாயப்படுத்துங்கள் இப்போது I0 குறைக்கப்பட வேண்டும் அதாவது VGS குறைக்கப்பட வேண்டும் வெளிப்படையாக ஐடி விஜிஎஸ் செயல்பாட்டை அதிகரிக்கிறது ஐடி குறைக்கப்பட வேண்டும் என்றால் விஜிஎஸ் குறைக்கப்பட வேண்டும் மேலும் VGS இங்கே VG0 க்கு சமம் இது நிலையானது இந்த சுற்றுகளில் Vs மாறுபடும் எனவே Vs அதிகரிக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது எனவே டிரான்சிஸ்டரின் வடிகால் மின்னோட்டம் விரும்பிய மின்னோட்டத்தை விட அதிகமாக இருந்தால் மூல மின்னழுத்தம் அதிகரிக்கப்பட வேண்டும் நீங்கள் இதைச் செய்யும்போது கேட் சோர்ஸ் மின்னழுத்தம் குறைகிறது மேலும் ID ஐ விட I0 சிறியதாக இருக்கும்போது அதற்கு நேர்மாறானது உண்மையாக இருக்க வேண்டும் Vs கீழே விழ வேண்டும் அதனால் வடிகால் மின்னோட்டம் அதிகரிக்கும் எனவே இது நாங்கள் விரும்பும் கருத்து நடவடிக்கை இப்போது ID யை I0 உடன் ஒப்பிட்டுப் பின்னூட்டச் செயலை உருவாக்குகிறோம் மின்னோட்டம் இங்கு வடிகால் முதல் மூலத்திற்கு பாய்கிறது மற்றும் நிலையான மின்னோட்டம் உள்ளது மேலும் ஒப்பிடுவதற்கு இந்த இரண்டு மின்னோட்டங்களையும் முன்பு போலவே ஒரே முனையில் இணைக்கிறோம் முன்னதாக தற்போதைய மூலத்தை டிரான்சிஸ்டரின் வடிகால் இணைக்கிறோம் இப்போது அதை டிரான்சிஸ்டரின் மூலத்துடன் இணைக்கிறோம் எனவே நாங்கள் அதை அப்படியே இணைக்கிறோம் அப்படிச் செய்தால் ID மைனஸ் I0 அந்த வழியில் வெளியேறும் அது எங்கு செல்கிறது அது அந்த முனையுடன் தொடர்புடைய ஒட்டு மின்தேக்கிக்குள் செல்கிறது இப்போது இந்த இணைப்பின் காரணமாக என்ன நடக்கிறது ID என்பது I0 ஐ விட அதிகமாக இருந்தால் அதாவது மின்தேக்கியில் மின்னோட்டம் பம்ப் செய்யப்படுகிறது எனவே அந்த துருவமுனைப்பில் மின்தேக்கியின் மின்னழுத்தம் Vs மற்றும் இங்கு Vs அதிகரிக்கிறது இதேபோல் ID என்பது I0 ஐ விட சிறியதாக இருந்தால் ஒட்டு மின்தேக்கியிலிருந்து மின்னோட்டம் வெளியேற்றப்படும் மற்றும் மின்னழுத்தம் கீழே விழத் தொடங்குகிறது எனவே தற்போதைய மூலத்தை டிரான்சிஸ்டரின் மூலத்துடன் இணைப்பதன் மூலம் இது நிகழ்கிறது I00 மூலமானது தற்போதைய மூலமானது டிரான்சிஸ்டரின் மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இது நிகழ்கிறது இப்போது உண்மையில் Vsக்கு நாம் விரும்பியதை நீங்கள் காண்கிறீர்கள் ID I0 யை விட அதிகமாக இருக்கும்போது Vs அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை ID ஐ விட அதிகமாக இருந்தால் அப்படி இணைக்கப்பட்டால் இந்த மின்னழுத்தம் அதிகரித்துக்கொண்டே செல்லும் அது அதிகரிக்கும் போது VGS குறைந்து கொண்டே செல்லும் மற்றும் ID குறையும் இதேபோல் ID I0 ஐ விட குறைவாக இருந்தால் இந்த மின்னழுத்தம் தொடர்ந்து வீழ்ச்சியடையும் விஜிஎஸ் அதிகரிக்கும் மற்றும் மின்னோட்டம் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் எனவே தற்போதைய மூலத்தை மூலத்துடன் இணைப்பது பின்னூட்டச் செயலையும் நிறைவு செய்கிறது அது எப்போது நிலையான நிலையை அடைகிறது இந்த மின்னோட்டம் ஒட்டு மின்தேக்கி பூஜ்ஜியத்திற்கு செல்லும் போது அதாவது ID க்கு சமம் I0 ஆகும் எனவே நிலையான நிலையில் ID I0 க்கு சமம் எனவே இந்த வழியில் டிரான்சிஸ்டரைச் சாய்க்க மூலத்தை உணரவும் மூலத்திற்கான பின்னூட்டத்தை உணரவும் நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை நாம் செய்ய வேண்டியது தற்போதைய மூலத்தை டிரான்சிஸ்டரின் மூலத்துடன் இணைக்க வேண்டும் இப்போது இது ஏன் உண்மையில் வேலை செய்கிறது டிரான்சிஸ்டர் மின்னோட்டத்தின் கட்டுப்படுத்தும் பகுதி அதாவது கேட் மூல மின்னழுத்தம் எனவே இது கேட் மற்றும் மூலத்திற்கு இடையே உள்ளது போது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக இது வடிகால் இருந்து மூலத்திற்கு செல்லும் வடிகால் மூலமானது டிரான்சிஸ்டரின் கட்டுப்படுத்தப்பட்ட பக்கத்திற்கும் கட்டுப்படுத்தும் பக்கத்திற்கும் சொந்தமானது என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் கேட் நீங்கள் உள்ளீட்டை மட்டுமே பயன்படுத்த முடியும் அதை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் கேட் வெளியே வராது இது ஒரு வெளியீடு அல்ல இதேபோல் வடிகால் அது ஒரு வெளியீடு மட்டுமே நாம் வடிகால் ஏதாவது விண்ணப்பிக்க முடியாது அதேசமயம் மூலமானது கட்டுப்படுத்தும் பகுதி மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி ஆகிய இரண்டிற்கும் பொதுவானது அதனால்தான் ஒரு டிரான்சிஸ்டர் அதன் வாயிலை ஒரு நிலையான மின்னழுத்தத்தில் பயாஸ் செய்ய வேண்டும் ஒரு நிலையான மின்னழுத்த VDD இல் வடிகால் நீங்கள் தற்போதைய மூல I0 ஐ மூலத்திற்குப் பயன்படுத்தினால் அது நிலையான நிலையை அடைகிறது அங்கு ID I0க்கு சமம் ஆனால் இன்னும் இந்த சுற்றை பின்னூட்டம் கொண்டதாக நினைப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பின்னூட்டம் டிரான்சிஸ்டருக்கு உள் உள்ளது இது கட்டுப்படுத்தப்பட்ட பக்கத்தின் ஒரு பகுதியாகும் மற்றும் கட்டுப்படுத்தும் பக்கம் பின்னூட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது எனவே இதை வெறுமனே மின்னோட்டத்தைப் பயன்படுத்துவதை விட பின்னூட்ட சுற்று என்று நீங்கள் நினைத்தால் நல்லது நீங்கள் தற்போதைய மூலத்தை மூல முனையத்துடன் இணைக்கிறீர்கள் மேலும் தற்போதைய வேறுபாட்டைப் பொறுத்து மூல முனையம் மேலே அல்லது கீழே செல்கிறது மேலும் மூல மின்னழுத்தம் மேலே அல்லது கீழே செல்லும் VGS ஐ மாற்றும் அதன் விளைவாக மின்னோட்டத்தை மாற்றும் எனவே இந்த எளிய சுற்றுவட்டத்திலும் கருத்து உள்ளது இருப்பினும் பொதுவாக பின்னூட்டத்திற்கு சில சர்க்யூட் இருப்பதாகவும் வெளியீட்டில் இருந்து உள்ளீட்டிற்கு வயர் வர வேண்டும் என்றும் அதுவே எங்கள் வழக்கமான கருத்துப் பின்னூட்டமாகும் இங்கே பின்னூட்டம் டிரான்சிஸ்டருக்கு உள் உள்ளது மூலமானது கட்டுப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகிய இரண்டின் ஒரு பகுதியாக இருப்பது பின்னூட்டத்தை நிறைவேற்றுகிறது இந்த வகை சார்பு இயற்கையாகவே மூல பின்னூட்ட சார்பு என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் பிரபலமான சர்க்யூட்டைச் சார்பான வழி இது மிகவும் எளிமையானது மற்றும் நிறையப் பயன்படுத்தப்படுகிறது அடுத்த பாடங்களில் இந்த வகை சார்புகளைப் பயன்படுத்தி பெருக்கிகளை எவ்வாறு உணருவது என்பதைப் பார்ப்போம் நான் முன்பு பலமுறை கூறியது போல் நீங்கள் பல வகையான சார்பு சர்கியூட்கள் மற்றும் பல வகையான செயல்பாடுகளை வைத்திருக்க முடியும் அதாவது நாம் உணர விரும்பும் அதிகரிக்கும் படம் தற்சமயம் அவற்றில் ஒன்று மட்டுமே பொதுவான மூல பெருக்கி என்று நமக்கு தெரியும் ஆனால் பொதுவாக எந்த சார்பையும் சர்க்யூட் மூலமாகவும் உணர முடியும் அது சாத்தியமாகும் இப்போது நிச்சயமாக அவற்றில் சில மற்றவர்களை விட மிகவும் வசதியானவை எனவே அவை விரும்பப்படும் ஆனால் நீங்கள் பலவிதமான செயல்பாடு பல்வேறு சார்பு சர்கியூட் மற்றும் செயல்பாட்டை உணர்தல் ஆகியவற்றின் கலவையாக இருக்கலாம் எனவே அதனால்தான் சர்கியூட்களில் நிறைய வகைகள் உள்ளது நான் முன்பு விளக்கியது போல் இந்த தற்போதைய மூலத்தில் I0 டிரான்சிஸ்டரின் மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது நிலையான நிலையில் டிரான்சிஸ்டரில் பாயும் மின்னோட்டம் I0 க்கு சமமாக இருக்கும் வகையில் மூல மின்னழுத்தம் தன்னை சரிசெய்கிறது மேலும் இந்த VGS ஆனது I0 இன் மதிப்பைக் கொண்டிருப்பதற்குத் தேவையானவற்றுடன் சரிசெய்யப்படும் எனவே I0 மின்னோட்டத்தை எடுத்துச் செல்ல VGS என்பது VT 2I0nCox ஆகும் எனவே இங்கே மூல மின்னழுத்தம் இந்த நிலையான மின்னழுத்தம் VG0 VGS இது VG0 VT 2I0nCox எனவே இறுதியில் மூல மின்னழுத்தம் சரியான மின்னழுத்தத்தை அடைகிறது